எனவே அடுத்ததாக நாம் மேலும் எடுத்துக்காட்டுகளை காணலாம் இந்த எடுத்துக்காட்டில் கணக்கிடலாம் இந்த எடுத்துக்காட்டு 2 ல் இந்த நடுவதற்கு இடையே ஒரு கிலோமீட்டருக்கு மின்தேக்குத் திறனை கணக்கிட வேண்டும் இதனை கணக்கிடும் பொழுது நடுவகத்தை வைத்துக்கொண்டு மற்றும் அது இல்லாமல் கணக்கிட வேண்டும் மற்றும் இதன் ஆரம் 0 01 மீட்டர் மற்றும் கடத்திகளுக்கான இடைவெளி 3 5 மீட்டர் ஆகும் மற்றும் நிலத்திற்கு மேலே 8 மீட்டர் உயர்த்தில் உள்ளது எர்த் ஐ வைத்துக்கொண்டு மற்றும் அது இல்லாமல் கணக்கிட்டு விடையை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் எனவே அமைப்புவடிவாக்கத்தை வரைய வேண்டியதில்லை சரியா எனவே இது சமன்பாடு 44 எனவே இது அடிப்படையில் C12 0 0121 மீது மடக்கை வகுத்தல் log Dr1 D24h212 மைக்ரோ பாரட் பெர் கிலோமீட்டர் r 0 01 மீட்டர் மற்றும் இடைவெளி d 3 5 மீட்டர் மற்றும் உயரம் 8 மீட்டர் அதாவது நிலத்திலிருந்து கத்தியின் உயரம் கொடுக்கப்பட்டுள்ளது C12 வை நான் எழுதும்பொழுது எர்த் ன் விளைவை நான் கருத்தில் கொள்கிறேன் எனவே 0 0121log 3 5உங்கள் d பிறகு 0 01 அடைப்புக்குறி 1 கூட்டல் 3 52 வகுத்தல் 4 பெருக்கல் 8 அடுக்கு ஒன்றின் கீழ் இரண்டு ஆகும் இது உண்மையில் இது 0 00477 மைக்ரோ பாரட் பெர் கிலோமீட்டர் சரியா மற்றும் C 1 2 என்பது 2 கடத்திகளுக்கு இடையே ஆகும் அனால் இது நடுவம் என்றால் C1 எர்த் இது C2 எர்த் க்கு சமம் மற்றும் இது 2 C12 விற்கு சமம் இந்த சூத்திரத்தை நாம் முன்னமே பார்த்துள்ளோம் C1n C2n 2 C12 ஆனால் இப்பொழுது எர்த் விளைவை கருத்தில் கொண்டுள்ளோம் எனவே இதுதான் C1nஅடைப்புக்குறிக்குள் எழுதுவதற்கு அர்த்தம் இது அடைப்புக்குறிக்குள் C2n மற்றும் இது 2 C12 எர்த் ஆகும் எனவே இதுதான் C12 ன் மதிப்பு ஆகும் எனவே இது 2 ஆல் பெருக்கப்படும் எனவே இது 0 00955 மைக்ரோ பாரட் பெர் கிலோமீட்டர் இந்த மதிப்பு எர்த் ன் விளைவை கருத்தில்கொண்டு கணக்கிடப்பட்டுள்ளது சரியா எனவே கம்பி மற்றும் நடுவகத்திற்கு இடையே மின்தேக்கத்திறன் எர்த் விளைவை கணக்கிட சமன்பாடு 10 ஐ பயன்படுத்தலாம் எனவே C1n C2n 0 0242log Dr சரியா எனவே மைக்ரோ பாரட் பெர் கிலோமீட்டர் d 3 5 மீட்டர் r 0 01 மீட்டர் எனவே நமக்கு 0 00951 மைக்ரோ பாராட் பெர் கிலோமீட்டர் என்று கிடைக்கும் எனவே C1n எர்த் மற்றும் C1n இதன் வீக்கத்தை எடுங்கள் எனவே C1n எர்த் என்பது 0 00955 என்று கிடைக்கும் சரியா எனவே இப்பொழுது எர்த் விளைவை கருத்தில் கொண்டு இதனை கணக்கிட்டால் 1 0042 என்று கிடைக்கும் அப்படி என்றால் எர்த் மின்தேக்கத்திறனை 0 42 சதவீதம் அதிகரிக்கிறது இது சொற்பமானது எனவே எர்த் மின்தேக்கத்திறனை அதிறக்கிறது ஆனால் சொற்பமான அளவே மின்தேக்கத்திறனை அதிறக்கிறது எனவே நடைமுறையில் மின்தேக்கத்திறனை கணக்கிட எர்த் விளைவை நாம் விட்டுவிடலாம் இது முத்தருவாய்க்கும் பொருந்தும் இதனை வருவித்தலாய் உங்களிடமே விட்டுவிடுகிறேன் அடுத்ததாக எடுத்துக்காட்டு 3 ற்கு செல்வோம் இந்த கணக்கில் 11 ல் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு 200 கிளேவ்மேட்டர் நீளமுள்ள ட்ரான்ஸ்போஸ்ட் இரட்டை சர்க்கியூட் ட்ரான்ஸ்போஸ்ட் double circuit 3 தருவாய் கம்பியின் மின்தேக்கத்திறன் மட்டும் மின்னேற்ற மின்னோட்டத்தை கணக்கிட வேண்டும் இது உங்கள் 11 இந்த கம்பி 220 KV யில் வேலை செய்கிறது இந்த கடத்தியின் ஆரம் 2 சென்டிமீட்டர் ஆகும் எனவே உங்கள் கம்பி ட்ரான்ஸ்போஸ் ஆகும் எனவே இந்த அமைப்புவடிவாக்கத்தில் ட்ரான்ஸ்போஸ்ட் இரட்டை சர்க்கியூட் ட்ரான்ஸ்போஸ்ட் double circuit 3 தருவாய் கம்பியின் நமக்கு தேவைப்படும் அனைத்து கோவைகளையம் நாம் ஏற்கனவே வருவித்துள்ளோம் அதனையே நாம் இங்கு பயன்படுத்துவோம் எனவே d1 7 5 மீட்டர் என்றும் d4 9 மீட்டர் என்றும் கொடுக்கப்பட்டுள்ளது ஆறாம் r 0 02 மீட்டர் இந்த தூரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இங்கிருந்து இந்த தூரம் 4 மீட்டர் இங்கிருந்து இங்கு 4 மீட்டர் இங்கிருந்து இங்கு 4 மீட்டர் இங்கிருந்து இங்கு 4 மீட்டர் இங்கிருந்து இங்கு 4 மீட்டர் முறையே சரியா எனவே முறையே மீதமுள்ள 4 தூரங்களையும் கணக்கிட வேண்டும் எனவே நாம் சமன்பாடு 35 ஐ பயன்படுத்தினால் அதாவது Can 0 0242log DeqDsமைக்ரோ பாரட் பெர் கிலோமீட்டர் ஆகும் இது சமன்பாடு 35 லிருந்து வந்துள்ளது சரியா எனவே d1 7 5 மீட்டர் என்று கொடுக்கப்பட்டால் பிறகு428 52ஆகும் சரியா இதிலிருந்து உங்களால் d2 வையும் கண்டுபிடிக்க முடியும் சரியா எனவே இது உங்கள் உயரம் 4 ஆகும் d4 என்பது 9 மீட்டர் எனவே இதிலிருந்து உங்களால் d4 கண்டுபிடிக்க முடியும் சரியா நான் கூறுவது என்னவென்றால் ஒரு செங்கோண முக்கோணத்தை எடுத்து அதன் பின் இந்த தூரத்தை கணக்கிட்டால் வேண்டும் எனவே d2 9 168 மீட்டர் இதனை ஏற்கனவே நான் கூறியுள்ளேன் இந்த 0 25 எப்படி வந்தது என்று நான் முன்னமே கூறிவிட்டான் என்பதால் நான் இதனை மறுமுறை கூறப்போவதில்லை சரியா எனவே d1 7 5 என்றும் d4 9 என்றும் உயரம் 4 என்றும் கொடுக்கப்பட்டுள்ளது இதிலிருந்து உங்கள் d2 வை நாம் எளிதாக கணக்கிட முடியும் சரியா எனவே d3 யையும் 827 52என்று கணக்கிட்டால் 10 965 மீட்டர் ஆகும் d4 9 மீட்டர் என்று கொடுக்கப்பட்டுள்ளது d5 என்று செங்குத்தான உயரம் 8 மீட்டர் என்று கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இங்கு 4 கூட்டல் 4 8 ஆகும் மற்றும் d இதேபோல் கணக்கிட்டால் d எனும் உயரம் 4 07 மீட்டர் ஆகும் சரியா எனவே இந்த அணைத்து தூரங்களையும் நீங்கள் கணக்கிடுங்கள்சரியா எனவே சமன்பாடு 38 லிருந்து இதனை நாம் இவ்வாறு காண்கிறோம் Deq 𝐷13𝑑213𝑑116𝑑5⅙ எனவே அணைத்து மதிப்புகளையும் பிரதியிட வேண்டும் சரியா எனவே நமக்கு Deq 6 61 மீட்டர் என்று கிடைக்கிறது சரியா இதேபோல் நாம் சமன்பாடு 39 யும் வருவகை செய்துள்ளோம் Ds 𝑟12 𝑑313 𝑑416 r d3 மற்றும் d4 ஆகியவற்றை இங்கே பிரதியிட வேண்டும் எனவே 0 0212 10 965⅓ ⅙மீட்டர் உங்களுக்கு Ds 0 453 என்று கிடைக்கும் இப்பொழுது Can ஐ 0 0242log 60610 453இந்த சூத்திரம் கொண்டு கணக்கிட்டால் அது 0 02078 மைக்ரோ பாரெட் பெர் கிலோமீட்டர் ஆகும் சரியா இப்பொழுது கம்பியின் நீளம் 200 கிலோமீட்டர் என்று கொடுக்கப்பட்டுள்ளது அதனால் Can மொத்தம் என்பது 0 02078 பெருக்கல் 200 இது 4 157 மைக்ரோ பாரட் ஆகும் சரியா இப்பொழுது மின்னேற்ற மின்னோட்டம் அளவு என்பது 𝜔 ∗ 𝐶𝑎n ∗ 𝑉𝑉𝐿ine to Line ஆகும் இதன் மின்தேக்கத்திறன் தருவையிலிருந்து நடுவத்திற்கு கணக்கிடப்பட்டுள்ளது எனவேதான் இந்த மின்னழுத்த அளவை நாம் கம்பி முதல் நடுவகம் வரை எடுத்துள்ளோம் எனவே கம்பி முதல் நடுவகம் வரை உள்ள மின்னழுத்தம் என்பது Van கோணம் 0 டிகிரி ஆகும் Van என்பது 2203 சமம் ஏனென்றால் இது ஒரு 220 KV கம்பி ஆகும் எனவே இது கம்பிக்கும் நடுவகத்திற்கும் இடையே உள்ள மின்னழுத்தம் மின்னேற்ற மின்னோட்டத்தின் அளவு 2𝜋f க்கு சமம் ஆகும் 𝜔 2𝜋f 50 ஹெர்ட்ஸ் அமைப்பு எனில் 4 157 10 6 இது அதனால்தான் இது ஒரு தருவாய்க்கு 10 6 பாரட் பெருக்கல் கிலோ அம்பேர் அதாவது I எனும் மின்னேற்ற மின்னோட்டம் என்பதின் அளவானது ஒரு தருவாய்க்கு 0 1658 கிலோ அம்பேர் ஆகும் அதாவது மின்னேற்ற மின்னோட்டம் மிக சிறியது இல்லை இது ஒரு தருவாய்க்கு 165 8 அம்பேர் ஆகும் எனவே இவ்வாறுதான் மின்னேற்ற மின்னோட்டத்தை கணக்கிட வேண்டும் இப்பொழுது நம்மிடம் மற்றுமொரு அமைப்புவடிவாக்கம் உள்ளது இந்த படம் 12 ல் ஒரு ஒற்றை தொகுக்கப்பட்ட ஒற்றை தருவாய் மேல்நிலை ஆற்றல் செல்லும் கம்பி கொண்டு கடத்தி அமைப்புவடிவாக்கம் உள்ளது இந்த கம்பி 132 KV மற்றும் 50 ஹெர்ட்ஸ் ல் வேலை செய்கிறது சரியா எனவே இந்த 132 KV கம்பி இதன் ஒவ்வாரு கத்தியின் இருபுறமும் ஆரம் 0 67 சென்டிமீட்டர் இந்த பக்கம் சரியா இந்த கம்பிக்கு இணையான பிரதிநிதித்துவத்தையும் இந்த கம்பிகளுக்கு இடையேயான மின்தேக்கத்திறனையும் கண்டுபிடிக்க வேண்டும் இதற்காக ஒரு சமபக்க முக்கோணத்தை கருத்தில் கொள்ளுங்கள்ஏனென்றால் இங்கே அணைத்து தூரங்களுக்கு d ஆகும் எனவே இது சமபக்கம் மற்றும் கிடைமட்ட இடைவெளி ஆகும் இது உங்கள் D ஆகும் சரியா இது உங்கள் d என்றால் a2 என்பது இந்த தருவாய் a யில் மூன்று கட்டத்தில் உள்ளன எனவே தொகுக்கப்பட்ட கடத்திகள் எனவே a1a2 a3 எனும் 3 கடத்திகள் கிடைமட்ட இடைவெளி முறையே b1 b2 b3ஆகும் சரியா மேலும் a2 மற்றும் b1 ஆகியவைக்கு இடைப்பட்ட தூரம் D ஆகும் சரியா எனவே இந்த தூரம் D இதன் தூரம் 6 என்று கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் d என்பது 0 1 மீட்டர் என்று கொடுக்கப்பட்டுள்ளது கத்தியின் ஆரம் r 0 67 சென்டிமீட்டர் அதாவது 0 0067 மீட்டர் ஆகும் இது மற்றும் இந்த பக்கம் சரியா பிறகு நாம் h ஐ கண்டுபிடிக்க வேண்டும் h ஐ கண்டுபிடியுங்கள் ஏனென்றால் நமக்குனிந்து தேவைப்படுகிறது எனவே இதனை கண்டுபிடிக்கவேண்டுமென்றால் இது வர்க்கமூலம் 0 052 ஆகும் d 0 1 மீட்டர் ஆகும் ஓரு செங்குத்தான கொடு வரையுங்கள் அதுதான் உங்கள் h எனவே h என்பது இந்த தூரத்தின் வர்க்கமூலம் d வர்க்கம் d22 மைனஸ் எனவே 0 12 மைனஸ் ரூட் 0 052 என்பது 0 0866 மீட்டருக்கு சமம் எனவே இது உங்கள் உயரம் h சரியா அடுத்தாக நாம் DSA மற்றும் DSB ஆகியவற்றை கண்டுபிடிக்க வேண்டும் அதாவது இந்த பக்கதின் சொந்த GMD எனவே இந்த பக்கத்திற்கு கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இந்த அமைப்புவடிவாக்கம் அடிப்படையில் ஓரும் தொடர் சமபக்க முக்கோணம்சரியா எனவே DSA என்பது ⅓ சரியா எனவே இது சமபக்க முக்கோணம் என்பதால் இதன் இடைவெளிகள் சமசீராக இருக்கும் என்பதால் ஒற்றை கடத்திக்கு கண்டுபிடித்தல் போதுமானது எனவே நமக்கு தேவையானது இந்த da1a1 da1a2 da1a3 எனவே da1a1 என்பது r மற்றும் da1a3என்பது d மற்றும் இதுவும் d அதனால் ⅓ ஏனென்றால் 3 தூரங்கள் ஆகும் எனவே உண்மையில் இது DSA எனவே மற்றவற்றிற்கும் இது சமம் ஆகும் எனவே 19 இதனை எடுங்கள் இறுதியில் இது ⅓ என்று ஆகும் சரியா எனவே 0 0670067 0 0406 மீட்டர் சரியா DSB யும் இதுபோன்றே கணக்கிடலாம் DSB என்பது db1சரியா db12 db13 என்று மறுமுறை கணக்கிட்டால் நமக்கு அதே விடையே கிடைக்கும் எனவே இதனால் V1 V2 ஆகியவற்றை கருத்தில் கொண்டால் நம்மால் r d r பெருக்கல் d பெருக்கல் 2 d என்று நம்மால் நேரடியாக எழுத முடியும் அதேபோல் இது உங்கள் DSB இது r பிறகு b1 முதல் b2 பெருக்கல் d மற்றும் b1 முதல் b3 இது 2 d சரியா கடத்தியின் மத்தியில் இது db2b2 r மற்றும் db2b1d db2b3 சரியா எனவே இது r d 2d19 ஏனென்றால் 3 3 3 ஆகமொத்தம் 9 இணைத்தல்கள் எனவே இது r d பெருக்கல் 2d பெருக்கல் r d d பெருக்கல் r d பெருக்கல் 2 d சரியா நமக்கு b3 அல்லது b23 வேண்டும் மற்றும் இது பெருக்குத்தொகை சரியா எனவே அடுக்கு 1 9 எனவே சுருக்கிய பிறகு இது 13 23 19 என்றாகும் சரியா எனவே இப்பொழுது இது 0 006713 0 123 19 என்றாகும் சரியா ஏனென்றால் 2 பெருக்கல் 2 4 இதனை தனியாக எடுத்தால் 19 எனவே DSB 0 0473 மீட்டர் என்றாகும் சரியா இப்போது நாம் Deq கணக்கிட வேண்டும் அணைத்து சேர்க்கைகளும் அதற்க்கு இந்த 3 கடத்திகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே 3 3 9 அதாவது அணைத்து சாத்தியக்கூறுகளை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே Deq da1b1 என்பது புரிதலுக்காக da1b2 da1b3 என்றாகிறது அடுத்து a2 da2b1 da2b2 da2b3 வை தொடருங்கள் பிறகு a3 da3b1 da3b2 da3b3 அடுக்கு 1 க்கு 9 என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் சரியா எனவே அணைத்து தூரங்களையம் உங்களால் கணக்கிட முடியும் இது எவ்வளவு இது 6 1 மீட்டர் தூரங்களை எளிதாக கணக்கிட முடியும் என்று நான் தெளிவுபடுத்தி உள்ளான் சரியா எனவே இதனை நீங்கள் கணக்கிடுங்கள் ஏனென்றால் முன்னமே நான் இதனை எப்படி கண்டுபிடிப்பது என்று காண்பித்துள்ளேன் எனவே da1b1 என்பது 6 1 மீட்டர் da1b2 என்பது 6 2 மீட்டர் மற்றும் da1b3 என்பது 6 3 மீட்டர் என்றாகும் எனவே இதனை நேரடியாக கண்ணகிடலாம் இப்போது இதேபோல் da3b2 ஐ கருத்தில் கொள்ளுங்கள் அதாவது da3b2 என்றால் இது ஒரு செங்கோண முக்கோணம் ஆகும் இந்த எல்லாவற்றையும் நீங்கள் இதேபோல் கணக்கிடுகிறீர்கள் da3b1 பிறகு இதேபோல் da3b3 da3b3da3b2 da3b1 ஆகியவற்றை இந்த 3 செங்கோண முக்கோணங்கள் கொண்டும் கணக்கிடுங்கள் எனவே da3b2 என்பது 0 08662 6 152 12 என்றால் இது 6 1506 மீட்டர் ஆகும் மற்றும் இதேபோல் da3b1 0 08662 6 052 12 6 05606 மீட்டர் ஆகும் மற்றும் இதேபோல் da3b3 0 08662 6 252 126 2506 மீட்டர் ஆகும் இப்போது இந்த கோவையில் Deq ல் அணைத்து தூரங்களையும் பிரதியிட்டால் இங்கே 1 அடுக்கு 9 நீங்கள் Deq வை கணக்கிட்டால் அது 6 15 மீட்டர் ஆகும் சரியா எனவே இது 6 15 மீட்டர் மற்றும் அடுத்து இதனை நாம் இணையான அமைப்புவடிவாக்கம் எனலாம் மற்றும் இந்த தூரங்களை DSA மற்றும் DSB எனலாம் என்றால் DSA என்பது 0 0406 மீட்டர் ஆகும் சரியா மற்றும் இந்த கடத்திகளின் ஆரம் தொகுக்கப்பட்ட கடத்திகளின் ஆரத்திற்கு ஒப்பானது இந்த 3 கடத்திகளின் இணையான ஆரமானது 0 040406 மீட்டர் ஆகும் எனவே a3 கம்பிகள் சமநிலை தூரம் கொண்டிருக்கும் மற்றும் இந்த கிடைநிலை தூரங்கள் DSB என்பது 0 0473 மீட்டர் ஆகும் எனவே இந்த கத்தியின் ஆரம் 0 0473 மீட்டர் மற்றும் இவைகளுக்கு இடையேயான தூரம் Deq Deq என்பது Deq 6 15 மீட்டர் ஆகும் எனவே இது 6 15 மீட்டருக்கு சமம் ஆகும் இங்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் நாம் தொகுக்கப்பட்ட கடத்திகள் பயன்படுத்துகிறோம் இதன் ஆரம் 0 67 மீட்டர் மற்றும் இங்கே ஆரம் 0 4 அளவு உயர்ந்துள்ளது ஆனால் நாம் இந்த இணையை பயன்படுத்துவதற்கு பதிலாக இதனை பயன்படுத்தினால் நமக்கு சில நன்மைகள் கிடைக்கும் உங்களிடம் கேள்வி உள்ளது இந்த வகையான ஒற்றை கடத்திகள் உள்ளமைவை சரியானதாக்குவதற்கு பதிலாக அந்த நன்மைகள் என்ன எனவே இது இரண்டு ஒற்றை கடத்திகள் சரியானது போல சமமான உள்ளமைவு எனவே சமன்பாடு 7 ஐ பயன்படுத்துக CAB0ln DrArB இந்த சமன்பாட்டில் இது 𝜋𝜖0DrArB பாரட் பெர் மீட்டர் என்று கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் சமன்பாடு 7 ற்கு சென்று இவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம் எனவே d க்கு பதிலாக Deq என்று பிரதியிட்டு கொள்ளலாம் எனவே இது 𝜋 மற்றும் 𝜖0 is 8 85410 12 சரியா 15 வகுத்தல் rA√𝑟𝐴∗𝑟𝐵 என்பது அடிப்படையில் DSA DSB எனவே இந்த சமன்பாட்டில் எந்த குழப்பமும் இருக்க கூடாது இந்த சமன்பாடு 7 ஐ CAB0ln DrArBஎன்று எழுத முடியும் மற்றும் இது உண்மையில் rA மற்றும் rB இங்கு இந்த இணையான rA மற்றும் rB என்பது 𝐷𝑆𝐴 மற்றும் இது 𝐷𝑆𝐵 ஆகும் எனில் இது நமக்கு இது 0 00562 மைக்ரோ பாரட் பெர் கிலோமீட்டர் என்று கிடைக்கும் எனவே நீங்கள் இதை எப்படி புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் எல்லா தூரங்களையும் சரியாக கணக்கிடுவதில் கணக்கீடு கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து படம் 15 ல் கொடுக்கப்பட்டுள்ள கம்பிக்கு மின்தேக்குத்திறனை கண்டறியவும் இந்த ஓவ்வொரு துணை கடத்திகள் ஆரம் ஒரு சென்டிமீட்டர் ஆகும் சரியா எனவே a b c aa1 bb1 cc1 என்றால் இந்த 2 கடத்திகள் ஒவ்வொரு தருவாயிலும் அங்கே இந்த இரண்டு கடத்திகள் கிடைமட்ட தூரம் 0 6 மீட்டர் ஆகும் மற்றும் எந்த 2 கடத்திகள் தருவாய்களும் மற்றும் அவை a1b1 or b1c1 6 மீட்டர் ஆகும் எனவே நாம் கம்பியின் மின்தேக்குத்திறனை கண்டறிய வேண்டும் எனவே r என்பது 1 சென்டிமீட்டர் அல்லது 0 01 மீட்டர் க்கு சமம் ஆகும் Ds என்பது என்பதை 12 கொண்டு கணக்கிட்டால் இது 0 07746 ஆகும் Deq என்பதுe ⅓ ஆகும் மற்றும் இது நமக்கு இதனை எவ்வாறு கணக்கிட வேண்டும் என்று எனக்கு தெரியும் abbccaDabDbcDca எனவே இது Dab dab dab1 d 1 1 d 1 14dab6 d 1 16 மீட்டர் ஆகும் d 1 என்பது 62your 0 62ஆகும் எனவே இதனை கொண்டு நம்மால் தூரத்தை கணக்கிட முடியும் da1balso dab1and da1b 6 03 எனவே இது 6 03 மீட்டர் ஆகும் மற்றும் இது dac da1c1 12 மீட்டர் மற்றும் dac1 da1c √122 0 62 12 015 மீட்டர் இந்த அமைப்புவடிவாக்கத்தின் மூலம் நம்மால் அணைத்து தூரங்களையும் கணக்கிட முடியும் எனவே Dab 6 015 மீட்டர் ஆகும் மற்றும் சமச்சீர் மூலம் Dab Dbc சமம் ஆகும் எனவே இது 6 015 மீட்டர் மற்றும் இதனை கணக்கிட்டால் dac dac1 da1c da1c1 அடுக்கு ¼ க்கு அணைத்து சேர்க்கைகளும் கணக்கிடுமாறு உங்களுக்கு முன்னமே கூறியுள்ளேன் எனவே இரண்டு கடத்திகளுக்கு ஒன்றுக்கொன்று இடைப்பட்ட தூரத்தை கருத்தில் கொள்ளுங்கள் எனவே 2 மற்றும் 2 ன் சேர்க்கை 4 எனவே இது 1 ஆல் 4 என்று பிரதியிட்டால் நமக்கு தூரம் 12 0075 மீட்டர் என்று கிடைக்கும் அதனால் Deq நேரடியாக DabDbcDca13 இந்த சூத்திரம் மூலம் கணக்கிட்டால் அது 7 573 மீட்டர் என்று கிடைக்கிறது பிறகு சமன்பாடு 34பயன்படுத்தும் பொழுது Can0 0242 log DeqDsமைக்ரோ பாரட் பெர் கிலோமீட்டர் என்று கிடைக்கும் மற்றும் 𝐷𝑒q மற்றும் 𝐷𝑠 என்று பிரதியிட்டால் அதனை தீர்த்து 0 01216 மைக்ரோ பாரட் பெர் கிலோமீட்டர் என்று கிடைக்கும் என்று நான் ஏற்கனவே நான் காண்பித்துள்ளான் மற்றும் மற்றறொரு எளிமையான கோவையை வருவிக்கலாம் ஒரு மீட்டருக்கான மின்னூட்டத்தை படம் 16 ல் கடத்தி a எனும் அன் ட்ரான்ஸ்போஸ்ட் 3 தருவாய் கம்பியினை கணக்கிடலாம் மேலும் மின்னேற்ற மின்னோட்டத்தையும் கணக்கிடலாம் எனவே ஒரு மீட்டருக்கான முன்னேற்றத்தின் கோவையை வருவிக்க போகிறோம் எனவே இது ஒரு கிடைமட்ட அமைப்புவடிவைக்கம் ஆகும் ஒவ்வொரு கத்தியின் ஆரம் r ஆகும் a b c க்கு இடையேயான தூரம் D ஆகும் முன்பாக நாம் VbcVca and Vab ஆகிய கம்பிகளுக்கு இடையேயான மின்னழுத்தத்தை பார்த்தோம் எனவே இது முறையே Vab Vac 3 Van முன்பு இதனை நிரூபித்தோம் ஆனால் அதன் படத்தை நாம் காணவில்லை இங்கு Vbc இங்கே b இதேபோல் இங்கே VcaVcac இது ஓரு சமச்சீர் அமைப்பு ஆகும் நடுவம் இங்கு உள்ளது எனவே இவை அனைத்தையும் இனைக்கும்பொழுது இது Van இது Vbn மற்றும் இது Vcn ஆகும் எனவே இது VanVbnVcn இதனை இங்கே போடவும் இது Van இது Vbn மற்றும் இது Vcn இதேபோல் இந்த தருவாய் படத்தை வரையவும் அப்படி என்றால் Van ஒரு குறிப்புதவி மற்றும் VanV3கோணம் 0 டிகிரி ஏனென்றால் நாம் Vab அளவு |Vab| அளவு |Vbc| அளவு |Vca| V என்பன கம்பிகளுக்கு இடையேயான மின்னழுத்ததின் அளவு ஆகும் எனவே இது எனது Van இது V3கோணம் 0 டிகிரி ஆகும் ஏனென்றால் Van ஐ குறிப்புதவியாக எடுத்தால் Vab என்பது V∟300 டிகிரி ஆகும் ஏனென்றால் Vab Van ஐ முந்தி செல்கிறது எனவே Vab V∟300 Vab என்பது கம்பிகளுக்கு இடியேயான மின்னழுத்தம் ஆகும் இது முந்துகிறது இந்த மின்னழுத்தத்தை Van முந்துகிறது 30 டிகிரி எனவே Vab V∟300 டிகிரி ஆகும் அதேபோல் VbcVan ஐ 90 டிகிரியால் பின்னடைகிறது இது கம்பி முதல் கம்பி வரையேயான மின்னழுத்தம் ஆகும் எனவே இங்கே Vbc V∟ 90 டிகிரி மற்றும் Vca V∟150 டிகிரி Vca என்பது Vab மற்றும் Vca இவைகளுக்கு இடையே 1200300 டிகிரி யாக இருக்கும் எனவே Vca V∟150 டிகிரி ஆகும் எனவே இதுபோல் Vac என்பது V∟ 30 டிகிரி ஆகும் இப்போது இது நமது Van இது நமது கம்பி முதல் கம்பி வரையனேயான மின்னழுத்தம் ஆகும் இது நமது Vca மற்றும் இது நமது Vca எனவே இது நமது Vac180 டிகிரி அதாவது 30 டிகிரி ஆகும் அதாவது உங்கள் Vac 30 டிகிரி பின்னடைகிறது அதாவது Vac என்பது Van ஐ 30 டிகிரி பின்னடைகிறது இதனால்தான் இந்த கம்பி முதல் கம்பி வரை மின்னழுத்தம் V∟ 30 டிகிரி ஆகும் எனவே இது புரிந்துகொள்ளக்கூடியது சரியா எனவே நன்றி